கதிர்வீச்சு பரிமாற்றம் பார்வை காரணி எனவே இதுவரை நாம் கதிர்வீச்சின் தனிப்பட்ட அம்சங்களைப் பற்றி விவாதித்து வருகிறோம் எனவே இப்போது இன்றைய விரிவுரையிலிருந்து அடுத்த மூன்று அல்லது நான்கு விரிவுரைகளுக்கு வெவ்வேறு பரப்புகளுக்கு இடையேயான கதிர்வீச்சு பரிமாற்றத்தைப் பார்க்கப் போகிறோம் எனவே கதிர்வீச்சு பரிமாற்றம் பல காரணிகளைப் பொறுத்தது எனவே முதலாவது வெளிப்படையாக பொருட்களின் நோக்குநிலையைப் பொறுத்து வடிவியல் நோக்குநிலையானது நோக்குநிலையைப் பொறுத்து கதிர்வீச்சு பரிமாற்றம் வேறுபட்டதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக எதிர்கொள்ளும் ஒரு பொருளைக் கொண்டிருக்கலாம் அல்லது ஒன்றுக்கொன்று இணையாக எதிர்கொள்ளும் பொருள்கள் உங்களிடம் இருக்கலாம் எனவே ஒன்றுக்கொன்று நோக்குநிலையைப் பொறுத்து கதிர்வீச்சு பரிமாற்றம் வேறுபட்டதாக இருக்கும் அது நிச்சயமாக கதிர்வீச்சைப் பரிமாறிக் கொள்ளும் பொருளின் வடிவவியலின் செயல்பாடாக இருக்கும் இது இந்த மேற்பரப்பு பண்புகளின் செயல்பாடாக இருக்கும் உதாரணமாக உமிழ்வு உறிஞ்சுதல் முதலியன மேலும் இது வெப்பநிலையின் செயல்பாடாக இருக்கும் எனவே கதிர்வீச்சு பரிமாற்றம் சார்ந்து இருக்கும் நான்கு முதன்மை காரணிகள் இவை இன்றைய விரிவுரைகள் உட்பட அடுத்த சில விரிவுரைகளில் நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையேயான கதிர்வீச்சு பரிமாற்றத்தை எவ்வாறு வகைப்படுத்துவது மற்றும் உண்மையில் ஒரு மேற்பரப்பு மூலம் இரண்டு பொருள்களுக்கு இடையில் பெறப்படும் நிகர கதிர்வீச்சு அடிப்படையில் பரிமாற்றம் நடந்த பிறகு நிகர அளவு என்ன எனவே ஒரு பொருள் கதிர்வீச்சை வெளியிடுவதால் மற்ற பொருளால் அது ஒரு ஒளிபுகா பொருளாக இல்லாவிட்டால் உறிஞ்சப்படுகிறது அல்லது பிரதிபலிக்கிறது அல்லது கடத்தப்படுகிறது மற்ற பொருள் வெளியிடப் போகிறது மற்றும் பிரதிபலித்த கதிர்வீச்சு மூலப்பொருளால் பெறப் போகிறது எனவே அவைகளுக்கு இடையே ஒரு நிலையான கதிர்வீச்சு பரிமாற்றம் உள்ளது எனவே கதிர்வீச்சு பரிமாற்றத்தை வகைப்படுத்துவதற்காக மேற்பரப்பிலிருந்து வெளியேறும் எந்த நிகர கதிர்வீச்சும் அடிப்படையில் உமிழப்படும் மற்றும் பிரதிபலிக்கும் தொகையின் கூட்டுத்தொகையாகும் எனவே நாம் பயன்படுத்தும் சின்னம் கதிரியக்கத்தைக் குறிக்கும் J என்று அழைக்கப்படுகிறது இது உமிழ்வு கூட்டல் பிரதிபலிப்பு ஆகியவற்றை தவிர வேறில்லை உமிழ்வு மற்றும் பிரதிபலிப்பு என்பது கதிரியக்கம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஸ்பெக்ட்ரல் அரைக்கோள மொத்தத்தையும் கதிரியக்கத்திற்கும் நீங்கள் வரையறுக்கக்கூடிய அனைத்து கோரமான தொகையீடுகளையும் ஒருவர் நிச்சயமாக வரையறுக்கலாம் எனவே இந்த வரையறையுடன் இன்றைய விரிவுரையில் நாம் பார்க்கப் போகும் முதல் அம்சம் நோக்குநிலை வடிவியலை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதுதான் எனவே நாம் ஒரு பார்வை காரணி என்று அழைக்கப்படுவதை வரையறுக்க வேண்டும் அல்லது அது சில நேரங்களில் வடிவியல் காரணி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் வடிவியல் காரணி என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த பார்வைக் காரணி அடிப்படையில் வகைப்படுத்துகிறது அல்லது இது கதிர்வீச்சைப் பரிமாறிக்கொண்டிருக்கும் இரண்டு மேற்பரப்புகள் அல்லது N மேற்பரப்புகளின் நோக்குநிலை மற்றும் வடிவியலைக் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது மேலும் இது பொருள் j என்பது பொருள் i ஆல் உமிழப்படுவது வகுத்தல் பொருள் i ஆல் உமிழப்பட்ட கதிர்வீச்சின் மொத்தம் ஆகியவற்றின் விகிதமாக வரையறுக்கப்படுகிறது எனவே இது பார்வை காரணி எனவே இந்த கேப்பிட்டல் F என்பது இந்த குறியீடாகும் அதை நாம் பார்வை காரணிக்கு பயன்படுத்துவோம் எனவே இது பார்வைக் காரணியை இவ்வாறு வரையறுக்கிறது மேற்பரப்பு i ஆல் உமிழப்படும் மற்றும் மேற்பரப்பு j ஆல் பெறப்படும் கதிர்வீச்சின் பின்னம் எனவே எனக்கு ஒரு புள்ளி மேற்பரப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் இந்த மேற்பரப்பின் பரப்பளவு dA1 ஆக இருந்தால் அது வகையீட்டு மேற்பரப்பு ஆகும் இங்கே எனக்கு இன்னொரு மேற்பரப்பு உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் மேலும் வகையீட்டு பரப்பளவு dAi மற்றும் dAj dAi மற்றும் dAj என்று சொல்லலாம் எனவே அது வகையீட்டு உறுப்புகளின் நடுப்புள்ளியை இணைக்கும் கோடாகவும் தூரம் R ஆகவும் இருந்தால் பார்வைக் காரணி என்பது இந்த மேற்பரப்பு i இலிருந்து வெளிவரும் மொத்த உமிழ்வு மற்றும் மேற்பரப்பு j ஆல் பெறப்படும் பின்னம் என்பதைத் தவிர வேறில்லை இப்போது இது உண்மையில் ஒளிவிலகல் என்ன என்பதை வரையறுக்கும் வடிவியலாகும் காரணம் இந்த மேற்பரப்பின் அனைத்து திசைகளிலும் வரும் அனைத்து கதிர்வீச்சுகளும் இந்த பொருளால் இடைமறிக்கப்படுவதில்லை எனவே இது குறுக்கிடப்பட்ட ஒரு பகுதி மட்டுமே எனவே இந்த மேற்பரப்பில் இருந்து வெளிவரும் அனைத்து கதிர்வீச்சையும் எடுக்க முடியாது அது ஒரு பின்னமாக மட்டுமே இருக்க முடியும் அதுதான் பார்வைக் காரணியாக வரையறுக்கப்படுகிறது சரி எனவே இந்தக் கோணம் தீட்டா i ஆகவும் இந்த கோணம் தீட்டா j ஆகவும் இருந்தால் மேற்பரப்பு i ஆல் உமிழப்படும் மற்றும் மேற்பரப்பு j ஆல் பெறப்படும் கதிர்வீச்சு என்ன மேற்பரப்பு i ஆல் உமிழப்படும் மற்றும் மேற்பரப்பு j ஆல் பெறப்படும் கதிர்வீச்சு என்ன இதை எப்படி கண்டுபிடிப்பது எனவே முதல் விஷயம் என்னவென்றால் கதிர்வீச்சின் தொடக்கத்தில் நாம் விவாதித்த கதிர்வீச்சின் செறிவின் வரையறையை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இந்த மேற்பரப்பில் இருந்து வெளிவரும் கதிர்வீச்சின் செறிவு I என்றால் அதுதான் i உமிழ்வு பிளஸ் பிரதிபலிப்பு சரி எனவே கதிரியக்க பரிமாற்றத்தை நாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் போது பிரதிபலிப்பு மற்றும் உமிழ்வு இரண்டையும் காஸ் தீட்டா i ஆல் பெருக்கி பார்க்க வேண்டும் எனவே கதிர்வீச்சு செறிவு திசையன் ஆனது வெளிப்புற செங்குத்து திசையில் சுட்டிக்காட்டினால் இரண்டாவது பொருளை நோக்கிய திசையில் உள்ள செறிவு ஆனது I டைம்ஸ் காஸ் தீட்டாவாக இருக்கும் மேலும் அது dAi ஆல் பெருக்கப்படும் வீதத்தைக் கொடுக்கும் இது ஃப்ளக்ஸ் பெருக்கத்தை dAi ஆல் பெருக்கினால் இந்த மேற்பரப்பில் இருந்து கதிர்வீச்சு வெளியேறும் விகிதத்தை அது இரண்டாவது மேற்பரப்பை சுட்டிக்காட்டும் திசையில் தொடர்புடைய திடமான கோணத்தால் பெருக்கப்படும் தொடர்புடைய திடமான கோணத்தால் பெருக்கினால் அது இந்த மேற்பரப்பால் குறுக்கிடப்படும் கதிர்வீச்சின் அளவு என்ன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே அந்தப் புள்ளிப் பொருளின் மீது இந்தப் பரப்பால் உட்செலுத்தப்படும் திடக் கோணத்தைக் கண்டறிய வேண்டும் மேலும் அந்தத் திண்மக் கோணம் அந்த மேற்பரப்பிலிருந்து வெளியேறும் கதிர்வீச்சு விகிதத்தால் பெருக்கப்படும் இந்த மேற்பரப்பினால் வெளிப்படும் வேறுபட்ட கதிர்வீச்சு என்னவென்று உங்களுக்குத் தெரிவிக்கும் மேலும் இது இரண்டாவது மேற்பரப்பால் பெறப்பட்டது d ஒமேகா j i என்றால் என்ன டிஃபரண்டியல் திட கோணம் என்ன திட கோணத்தின் வரையறை என்ன எனவே dAj செங்குத்து திசையில் சுட்டிக்காட்டுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும் dAj பெருக்கல் cos theta j சரி எனவே உமிழும் மேற்பரப்பை நோக்கிச் செல்லும் பகுதி ஆனது dAj பெருக்கல் cos theta j ஆகும் சரி எனவே திடமான கோணமானது dAj cos thetaj என்பது R ஸ்கொயர் ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இது ஒரு மேற்பரப்பு i மூலம் உமிழப்படும் மற்றும் மேற்பரப்பு j ஆல் பெறப்படும் டிஃபரண்டியல் கதிர்வீச்சு ஆகும் எனவே dqj dqij என்பது i பிளஸ் r cos theta i cos theta j பெருக்கல் dAi dAj வகுத்தல் R ஸ்கொயர் ஆகும் இப்போது இரண்டாவது மேற்பரப்பில் பெறப்பட்ட மற்றும் முதல் மேற்பரப்பால் வெளிப்படும் மொத்த கதிர்வீச்சை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் இந்த qij Aj தொகையீடு செய்ய வேண்டும் இரண்டு மேற்பரப்புகளின் பரப்பளவிலும் இந்த வகையீட்டு உறுப்பை தொகையீடு செய்ய வேண்டும் இது அனைவருக்கும் தெளிவாகிறதா இப்போது நிறமாலை அரைக்கோள கதிரியக்கம் சரியா நிறமாலை அரைக்கோள கதிரியக்கம் எனவே நான் இந்த குறியீடு I J ஐ வழங்கப்படுகிறது எனவே செறிவு பரவ வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது ஒரு பரவல் உமிழ்ப்பான் மேற்பரப்பு ஒரு பரவல் உமிழ்ப்பான் என்றால் நான் இங்கே உமிழ்ப்பான் என்று கூறும்போது அது அதன் மேற்பரப்பில் இருந்து உமிழ்வு மற்றும் பிரதிபலிப்பு உமிழ்வு மற்றும் பிரதிபலிப்பு இரண்டையும் பொறுத்து பரவுகிறது என்று அர்த்தம் எனவே J என்பது எவ்வாறு இருக்கும் J மற்றும் I எப்படி தொடர்புடையது அது பரவுகிறது அது pi பெருக்கல் I எப்சிலான் பிளஸ் r ஆக உள்ளது எனவே இங்கிருந்து நாம் வெளிப்பாட்டை மாற்றலாம் எனவே உங்களிடம் qij இருக்கும் எனவே அது பரவியிருப்பதைக் கவனியுங்கள் அதாவது இது கோண நிலையின் செயல்பாடு அல்ல எனவே இது Ji இன்டெக்ரல் Ai இன்டெக்ரல் aj பெருக்கல் cos theta i cos theta jdAi dAj வகுத்தல் pi R ஸ்கொயர் ஆக இருக்கும் i மேற்பரப்பில் இருந்து மொத்த உமிழ்வு என்ன மேற்பரப்பு i இலிருந்து மொத்த உமிழ்வு என்ன எனவே இது பரவலானது j என்பது அதன் பரவலான உமிழ்ப்பான் ஆகும் எனவே அது வெறுமனே மொத்த உமிழ்வாக இருக்கும் அது பரவுகிறது எனவே இது எல்லா திசைகளிலும் நிலையானது எனவே Ji என்பது உமிழ்வின் ஃப்ளக்ஸ் பிளஸ் பிரதிபலிப்பு பெருக்கல் மேற்பரப்பு என்பதைத் தவிர வேறொன்றுமில்லை இதனுடன் இப்போது பார்வை காரணியை Ji இன்டெக்ரல் Aj காஸ் தீட்டா i தீட்டா j pi R ஸ்கொயர் dAi dAj வகுத்தல் Ai Ji என வரையறுக்கலாம் எனவே இது ஒரு பரவல் உமிழ்ப்பான் ஆக இருக்கும்போது மட்டுமே செல்லுபடியாகும் என்பதை நினைவில் கொள்க இல்லையெனில் இந்த j இன்டெக்ரல் ன் உள்ளே செல்லும் மேலும் நீங்கள் முழு பரப்பளவையும் தொகையீடு செய்ய வேண்டும் எனவே அது பரவலாக இருந்தால் பரப்பளவு இப்படி அளவிடப்படுகிறது என்பதை நினைவில் கொள்க இல்லையெனில் நீங்கள் முழுப் பரப்பளவையும் தொகையீடு செய்ய வேண்டும் ஏனென்றால் உமிழ்வின் வகையீட்டு அளவு பிளஸ் பிரதிபலிப்பு நிலையைச் சார்ந்து இருக்காது எனவே இப்போது நான் J i ஐ ரத்து செய்யலாம் அதனால் அது Fij ஆக இருக்கும் எனவே இது 1 வகுத்தல் Ai இன்டெக்ரல் Ai Aj cos theta i வகுத்தல் pi R ஸ்கொயர் dAj ஆக இருக்கும் எனவே உமிழும் மேற்பரப்பு பரவியிருந்தால் பார்வைக் காரணிக்கான பொதுவான சூத்திரம் இதுவாகும் மேற்பரப்பு ஒரு பரவலான உமிழ்ப்பான் ஆக இருக்கும்போது மட்டுமே இது செல்லுபடியாகும் டிஃப்யூஸ் உமிழ்ப்பான் என்பது உமிழ்வு இப்போது கோண நிலையில் இருந்து சுயாதீனமாக உள்ளது Fji என்றால் என்ன Fji என்றால் என்ன அதுதான் உமிழ்வுக்கான பார்வைக் காரணியாக இருக்கும் இது மேற்பரப்பை விட்டு வெளியேறுகிறது எனவே இங்கே மேற்பரப்பு j மற்றும் இங்கே மேற்பரப்பு i எனவே மேற்பரப்பு i இலிருந்து வெளிவரும் மற்றும் மேற்பரப்பு j ஆல் பெறப்படும் உமிழ்வுக்கான பார்வைக் காரணி என்ன என்பதை Fij உங்களுக்குக் கூறுகிறது Fji என்பது மேற்பரப்பு j இலிருந்து வெளிவரும் உமிழ்வு மற்றும் மேற்பரப்பு i ஆல் பெறப்பட்ட பின்னம் நன்று எனவே இந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் அது என்னவாக இருக்கும் இது 1 வகுத்தல் Aj இன்டெக்ரல் Ai Aj cos theta i cos theta j pi R ஸ்கொயர் dAi dAj ஆக இருக்கும் இது ஒரு பரவல் உமிழ்ப்பான் என்று மீண்டும் ஊகிக்கப்பட்டது எனவே இதிலிருந்து நீங்கள் Ai Fij ஆனது Aj Fji க்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் ஏனெனில் இந்த வடிவியல் மற்ற வடிவியலைப் பார்க்கிறது மேலும் இது அடிப்படையில் திட கோணங்களுக்கு இடையிலான உறவாகும் நீங்கள் முக்கியமாக இணைத்திருப்பது j இல் இந்த பொருளின் மூலம் உட்படுத்தப்படும் திட கோணமும் i இல் j மூலம் உட்படுத்தப்படும் திட கோணமும் ஆகும் எனவே நாம் அதை கவனித்துக்கொண்டோம் இந்த உறவுதான் பரஸ்பர உறவு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த உறவுகளை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம் சிறிது நேரத்தில் வேறு சில உறவுகளைக் கண்டுபிடிக்கப் போகிறோம் எனவே முதல் பயிற்சி கதிர்வீச்சு பிரச்சனையை தீர்க்கும் போதெல்லாம் முதல் பயிற்சியானது பார்வை காரணியை கண்டுபிடிப்பதாகும் எந்த மேற்பரப்பிற்கும் இடையிலான கதிர்வீச்சு பரிமாற்றத்தை நீங்கள் கணக்கிட விரும்பும் முதல் படி இதுவாகும் எனவே இத்தகைய பாதுகாப்பு உறவுகள் எந்த முயற்சியும் இல்லாமல் பல்வேறு பார்வைக் காரணிகளைக் கண்டறிய உதவுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு பார்வை காரணி உங்களுக்குத் தெரிந்தால் மற்றொன்று இலவசமாக வரும் எனவே அந்த பகுதியை நீங்கள் அறிந்திருக்கும் வரை நீங்கள் மற்ற பார்வை காரணியைக் கண்டறிய முடியும் எனவே இயற்கணிதத்தைச் செய்யாமல் முடிந்தவரை பல பார்வைக் காரணிகளைக் கண்டறிய இதுபோன்ற பாதுகாப்பு உறவு உங்களுக்கு உதவுகிறது எனவே இது உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் வெளிப்பாடுகளை மீண்டும் தொகையீடு செய்ய வேண்டியதில்லை என்னிடம் N மேற்பரப்புகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒரு உறையில் N மேற்பரப்புகள் உள்ளன அது கதிர்வீச்சைப் பரிமாறிக் கொள்கிறது எனவே அவை TN வரை T1 T2 போன்றவற்றில் பராமரிக்கப்படுகின்றன N மேற்பரப்புகள் உள்ளன மேலும் இவை ஒவ்வொன்றும் பொதுவாக A1 A2 Ai மற்றும் AN ஆகியவற்றின் பரப்பளவைக் கொண்டுள்ளன எனவே நான் F11 ஐக் கணக்கிட விரும்பினால் இங்கிருந்து நாம் எளிதாகப் படிக்கலாம் F11 என்றால் என்ன எனவே அது ஒரு பிளானர் மேற்பரப்பு என்றால் F11 என்றால் என்ன எனவே இந்த மேற்பரப்பில் இருந்து உண்மையில் எந்த உமிழ்வு வெளிவருகிறதோ அது சமதளமாக இருக்கும் அதனால் நான் அதை ஒரு சமதள மேற்பரப்பு என்று கூறினேன் எனவே இந்த பிளானர் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் எந்த உமிழ்வும் நோக்குநிலை சரியானதால் தானாகவே இடைமறிக்கப் போவதில்லை எனவே F11 உண்மையில் 0 அல்லது பொதுவாக குவிந்த மேற்பரப்புகள் அனைத்து குவிந்த மேற்பரப்புகள் அனைத்து குவிந்த மேற்பரப்புகளுக்கும் அதன் பார்வை காரணி 0 என்று கூறலாம் எனவே நான் மேற்பரப்பிற்கு கொடுக்கும் குறிச்சொல் i என்றால் பார்வை காரணி தானே 0 ஆக இருக்கும் மேலும் அது ஒரு குழிவான மேற்பரப்பாக இருந்தால் Fii ஆனது 0 க்கு சமமாக இருக்காது எனவே இது ஒரு முக்கியமான உற்றுநோக்கல் ஆகும் F11 F13 F1N இன் F தொகை என்ன இந்த பார்வைக் காரணிகளின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் அது 1 ஆக இருக்கும் சரி ஏனெனில் வரையறையின்படி பார்வைக் காரணி என்பது அந்த மேற்பரப்பால் ஒரு மேற்பரப்பால் மற்றும் மற்றொரு மேற்பரப்பால் பெறப்படும் கதிர்வீச்சின் பின்னமாகும் எனவே இது ஒரு மூடிய அடைப்பாக இருந்தால் இது 1 கூட்டலுக்கு சமமாக இருக்க வேண்டும் இது மூடிய அடைப்புக்கு மட்டுமே செல்லுபடியாகும் இது ஒரு மூடிய உறை இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சரியான பார்வை காரணி சுருக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அல்லது உள்ளுணர்வு வேண்டும் நீங்கள் திறந்த அடைப்பை வைத்திருக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தெளிவான படத்தைப் பெறுவதற்கான சில எடுத்துக்காட்டு சிக்கல்களை நாம் பார்ப்போம் எனவே இது அடிப்படையில் F1i i ஆனது 1 இலிருந்து N க்கு செல்கிறது அது 1 க்கு சமம் எனவே இந்த விதி அனைத்து மேற்பரப்புகளுக்கும் பொருந்தும் சரியா எனவே பொதுவாக நான் இதை Fki என எழுதலாம் 1 முதல் N வரை செல்லும் அனைத்து k க்கும் எனவே இந்த விதி ஒரு கூட்டு விதி என்று அழைக்கப்படுகிறது இது கூட்டுத்தொகை விதி என்று அழைக்கப்படுகிறது எனவே N மைனஸ் 1 பார்வை காரணி உங்களுக்குத் தெரிந்தால் இந்த கூட்டுத்தொகை விதியைப் பயன்படுத்துவதன் மூலம் N ஆவது ஒன்று இலவசமாக வரும்